கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் புரோட்டோகால் பாடத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் கடைசி வகுப்புகளில் நீங்கள் பொரோட்டோகால் ஸ்டாக்கின் டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ள பல்வேறு சேவைகளைப் பார்த்துள்ளீர்கள் மேலும் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் மற்றும் கனெக்சன் டெர்மினேசன் செயல்முறை ஆகியவற்றை விரிவாகப் பார்த்தோம் எனவே இன்று நாம் இரண்டாவது சேவைகளைப் பார்ப்போம் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயரின் ரிலையபிலிட்டி எனவே இரு தொலைநிலை ஹோஸ்டுக்கு இடையேயான என்டு டு என்டு இணைப்பை கொண்டுவந்த போதெல்லாம் அந்த இணைப்பின் மேல் இப்போது நீங்கள் ஒரு வரிசை டேட்டாவை அனுப்ப வேண்டும் என்பதை ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபிலிட்டி உறுதி செய்கிறது பி வகையான நெறிமுறையில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் நீங்கள் பைட்டுகளின் சீக்வென்ஸ் வடிவத்தில் அனுப்புகிறீர்கள் மறுபுறம் டிரான்ஸ்போர்ட் நெறிமுறைகளின் குறிப்பிட்ட பதிப்பில் டேட்டா பாக்கெட்டுகளின் சீக்வென்ஸ் அல்லது பிரிவுகளின் சீக்வென்ஸ் வடிவத்தில் பரவுகிறது எனவே சாதனங்களின் இரு முனைகளிலும் இரண்டு இறுதி சாதனங்களிலும் நிறுவப்பட்டு வரும் என்டு டு என்டு இணைப்பில்முதல் நோக்கம் என்னவென்றால் சென்டர் ரிசிவர் பெறக்கூடியதை ஒப்பிடுகையில் அதிக டேட்டாக்களை அனுப்பக்கூடாது எனவே இந்த குறிப்பிட்ட முறை அல்லது இந்த குறிப்பிட்ட தத்துவம் இதை ஒரு ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் என்று அழைக்கிறோம் எனவே ஒரு கட்டுப்பாட்டை ரிசிவர் எதைப் பெறலாம் அல்லது ரிசிவருக்கு எவ்வளவு டேட்டாவைப் பெற முடியும் என்பதைப் பற்றி சென்டர் எப்போதும் அறிந்திருப்பதை ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் உறுதி செய்கிறது மேலும் அதன்படி சென்டர் அதன் பரிமாற்ற வீதத்தை சரிசெய்தார் இது ரிசிவரைப் பெறக்கூடிய விகிதத்தை மிகைப்படுத்தாது அதே நேரத்தில் பொரோட்டோகால் ஸ்டாக்கின் கீழ் லேயர் அன்ரிலையபில் என்று விவாதித்தோம் எனவே நெட்வொர்க் லேயர் பாக்கெட்டுகளை அனுப்பும்போது அல்லது டேட்டாவை தொலை ஹோஸ்டுக்கு அனுப்பும் போதெல்லாம் உங்கள் டேட்டா மறுமுனையில் வழங்கப்படும் என்று ஒரு வகையான உத்தரவாதம் இருப்பதை நெட்வொர்க் லேயர் உறுதிப்படுத்தாது எனவே உங்கள் இலக்கு முகவரியின் அடிப்படையில் உங்கள் டேட்டாவை வழங்குவதற்கும் பாக்கெட் வழங்க வேண்டிய இடைநிலை ஹாப்ஸைக் கண்டுபிடிப்பதற்கும் இது சிறந்த முயற்சி செய்கிறது ஆனால் மறுபுறம் இந்த நெட்வொர்க் லேயர் நெட்வொர்க்கிற்கு எவ்வளவு டேட்டாவைத் தள்ள வேண்டும் அல்லது எவ்வளவு டேட்டாவை மாற்ற வேண்டும் என்பதைப் பற்றி கவலைப்படுவதில்லை இதன் விளைவாக கடந்த வகுப்பில் நான் விவரித்த ஒரு பாக்கெட் ஸ்விச்சிங் நெட்வொர்க்கில் என்ன நடக்கிறது இடைநிலை பஃபர்கள் இடைநிலை நெட்வொர்க் சாதனங்களில் ரௌட்டர்களில் அவை நிரப்பப்படலாம் மேலும் அந்த இடைநிலை ரௌட்டர்கலிருந்து பஃபர் ஓவர்ஃபோலோ நீங்கள் அனுபவிக்கலாம் இதன் காரணமாக ஐபி டெலிவரி முறையைப் பயன்படுத்தி இந்த நெட்வொர்க் லேயர் மூலம் நீங்கள் ஒரு டேட்டாவை வழங்கும்போதெல்லாம் கணிசமான எண்ணிக்கையிலான டேட்டா பிரேம்கள் அல்லது டேட்டா பிரிவுகள் அவை நெட்வொர்க் லேயரிலிருந்து கைவிடப்படுவதற்கான வாய்ப்பு எப்போதும் உள்ளது இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயரின் பணி என்னவென்றால் சில டேட்டாகள் மறுமுனையில் சரியாக மாற்றப்பட்டுள்ளதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிப்பது மற்றும் மறுமுனையில் அது சரியாக மாற்றப்படவில்லை என்றால் உறுதிப்படுத்த இந்த ரிலையபிலிட்டி மெக்கெனிசத்தை பயன்படுத்துங்கள் என்பதை உணர வேண்டும் நெட்வொர்க் லேயர் மூலம் அனுப்பப்படும் ஒவ்வொரு செய்தியும் இறுதியில் மறுமுனையில் வழங்கப்படும் எனவே பரந்த யோசனை என்னவென்றால் நீங்கள் சேனலை உணர்கிறீர்கள் டேட்டா சரியாக கடத்தப்படுகிறதா இல்லையா என்பதை அறிய ஊடகங்களை உணர்கிறீர்கள் டேட்டா சரியாக கடத்தப்படாவிட்டால் தகவல்களை மறுமுனையில் பெற முடியாது நீங்கள் அதைக் கண்டுபிடிக்க முடிந்தால் டேட்டாவை மறுபிரசுரம் செய்து இறுதியில் டேட்டாவை மற்ற இறுதி ரிசிவரால் பெறப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தவும் இப்போது ஒரு பொதுவான டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபிலிட்டி ஆகியவை ஒன்றாக செயல்படுத்தப்படுகின்றன எனவே ஒரு டிசிபிஐபிTCPIP பொரோட்டோகால் ஸ்டாக்கின் டிரான்ஸ்போர்ட் லேயர் மீது ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபிலிட்டி அல்காரிதம்களை செயல்படுத்தும் வெவ்வேறு அல்காரிதம்களைப் பற்றி ஆராய்வோம் எனவே அதன் விரிவான மெக்கெனிசத்துடன் தொடரலாம் எனவே ரிலையபிலிட்டியை உறுதி செய்வதற்கான பரந்த யோசனை இதுவாகும் எனவே உங்கள் நெட்வொர்க் லேயர் உங்களுக்கு அன்ரிலையபில் சேனலை வழங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளேன் எனவே நெட்வொர்க் லேயர் மறுமுனையில் வழங்க முயற்சிக்கும் பாக்கெட் இறுதியில் கடத்தப்படும் என்று உத்தரவாதம் அளிக்காது எனவே இடைநிலை ரௌட்டர்கலிருந்து எப்போதுமே பஃபர் ஓவர்ஃபோலோ ஆக வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக டேட்டா இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இப்போது நாங்கள் சில கற்பனையான செயல்பாடு அல்லது அனுமான முறைகளைக் கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் முழு செயல்முறையை புரியவைக்க வெவ்வேறு லேயர்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு செய்கிறோம் இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் கண்ணோட்டத்தில் சிந்தித்தால் அப்ளிகேஷன் எப்போதும் ஒரு அல்காரிதமைப் பெற முயற்சிக்கிறது இதன் மூலம் நீங்கள் ரிலையபிலிட்டியை உறுதிப்படுத்த முடியும் எனவே அதாவது சென்டர் அல்லது அனுப்பும் செயல்முறை குறிப்பிட்ட செய்தி அல்லது குறிப்பிட்ட டேட்டாவை அனுப்புகிறது என்றால் அந்த டேட்டா இறுதியில் ரிசிவரால் பெறப்படும் என்று அப்ளிகேஷன் எப்போதும் விரும்புகிறது எனவே பெறுநர் அனைத்து செய்திகளையும் பெறுவார் எனவே ஃபயில் பரிமாற்றம் போன்ற அப்ளிகேஷனைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் எனவே முழு பெரிய ஃபயிலும் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பின்னர் சென்டர் செயல்முறை அந்த ஃபயிலிற்கான டேட்டா பிட்களை அனுப்புகிறது இப்போது ரிசீவர் பக்கத்தில் அனுப்புநரால் அனுப்பப்படும் எல்லா டேட்டாவும் இறுதியில் பெறப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் முழு ஃபயிலையும் மறுகட்டமைக்க முடியாது எனவே அப்ளிகேஷன் கண்ணோட்டத்தில் அப்ளிகேஷன் பலவற்றிற்கு ரிலையபிலிட்டி மிகவும் முக்கியமானது ஆனால் நான் முன்பே குறிப்பிட்டது போல அவை ரிலையபிலிட்டி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு அப்ளிகேஷன்கள் உள்ளன என்பது அவ்வளவு முக்கியமல்ல மாறாக டேட்டாவை வழங்குவது அல்லது செய்திகளை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரம் அல்லது காலத்திற்குள் வழங்குவது அந்த சந்தர்ப்பங்களில் யுடிபி வகை நெறிமுறைகளைப் பயன்படுத்துகிறோம் அங்கு ரிலையபிலிட்டி கவலை இல்லை அல்லது ரிலையபிலிட்டி பயன்படுத்தப்படாது ஆனால் அப்ளிகேஷனைப் பொறுத்தவரை ரிலையபிலிட்டி ஒரு கவலையாக இருக்கும்போது அப்ளிகேஷன் தொகுப்பிற்கு அந்த நேரத்தில் அப்ளிகேஷன் எப்போதும் டேட்டாவிலிருந்து அல்லது அப்ளிகேஷனிலிருந்து மாற்றப்படும் செய்தியை எதிர்பார்க்கிறது அவை இறுதியில் ரிசிவரின் பக்கத்தில் பெறப்படும் இப்போது இங்கே அப்ளிகேஷன் ரிலையபில் சேனலை எதிர்பார்க்கிறது எனவே உங்கள் நெட்வொர்க் லேயர் அன்ரிலையபில்லா என்ற கேள்வி வருகிறது எனவே அன்ரிலையபில் இந்த சேனல்களில் ரிலையபிலிட்டியை உறுதிப்படுத்த ஒரு அல்காரிதமை எவ்வாறு எழுதலாம் அல்லது எவ்வாறு வெளிப்படுத்தலாம் எனவே டிரான்ஸ்போர்ட் லேயரில் சென்டரின் பக்கத்திலும் ரிசீவர் பக்கத்திலும் இந்த ரிலையபில் டேட்டா பரிமாற்ற நெறிமுறை உங்களிடம் உள்ளது என்ற யோசனை உள்ளது எனவே நெட்வொர்க் லேயரில் இந்த அனுப்பும் செயல்முறை ரிலையபிலிட்டியற்ற "udt send " ஐ அனுப்புகிறது இது டேட்டாவை அனுப்புவதற்கான அன்ரிலையபில் வழியை வெளிப்படுத்துகிறது நீங்கள் இந்த ரிலையபிலிட்டி மெக்கெனிசத்தை செயல்படுத்துகிறீர்கள் இது டிரான்ஸ்போர்ட் லேயரின் மேல் ரிலையபில் டேட்டா அனுப்புவதை உறுதி செய்கிறது எனவே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரில் நெட்வொர்க் லேயருக்கு இடையில் ஒரு இடைமுகத்தை உருவாக்கும் போதெல்லாம் இந்த அன்ரிலையபில் டேட்டா அனுப்புதல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் அப்ளிகேஷன் லேயரின் இடைமுகத்தில் ரிலையபில் டேட்டா அனுப்புதலின் இடைமுகம் உங்களிடம் உள்ளது இப்போது மறுமுனையில் இது ரிலையபில் வழியில் டேட்டாவைப் பெறுகிறது ஏனெனில் இந்த ரிலையபில் டேட்டா அனுப்பும் அல்காரிதம் மற்றும் ரிசீவர் பக்கத்தில் இந்த ரிலையபில் டேட்டா பரிமாற்ற நெறிமுறை இறுதியில் அது செய்தியைப் பெறும் மேலும் அது டேட்டாவை அப்ளிகேஷன் லேயருக்கு வழங்கும் எனவே அப்ளிகேஷன் லேயர் எப்போதும் செய்திகளின் ரிலையபில் விநியோகத்தை எதிர்பார்க்கும் டிரான்ஸ்போர்ட் லேயரில் அனுப்புநரின் பக்கத்திலும் ரிசீவர் பக்கத்திலும் இந்த இரண்டு மெக்கெனிசத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை இங்கே பார்ப்போம் இது கணினியில் ரிலையபிலிட்டியை உறுதிப்படுத்த உதவும் எனவே இந்த செயல்முறையை விரிவாகப் பார்ப்போம் எனவே டி பி TCPIP பொரோட்டோகால் ஸ்டாக்கில் வேறுபட்ட லேயர் பற்றிய விவாதத்தின் போது நான் முன்பு விவாதித்தபடி சில சேவைகள் பொரோட்டோகால் ஸ்டாக் லேயரில் பல லேயர்களால் செயல்படுத்தப்படுகின்றன எனவே இந்த ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் எரர் கட்டுப்பாடு இவை டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் டேட்டா லிங்க் லேயரில் செயல்படுத்தப்படும் இரண்டு அல்காரிதமாகும் எனவே கேள்வி என்னவென்றால் டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் டேட்டா லிங்க் லேயரில் நாம் ஏன் ஃபுலோ கட்டுப்பாட்டை செயல்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் இந்த வழியில் கேள்வியைக் கேட்டால் செயல்படுத்தப்படும் டேட்டா லிங்க் லேயரில் எனது ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் இருக்க வேண்டுமா எனவே டேட்டா லிங்க் லேயரில் இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் உங்களிடம் உள்ள ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் எனவே டேட்டா லிங்க் லேயர் இதை ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் மூலம் உறுதி செய்கிறது எனவே உங்கள் டேட்டா லிங்க் லேயர் நெறிமுறை என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதால் இது ஹாப் கொள்கைகளால் ஹாப்பை உறுதிசெய்கிறது ஹாப் மூலம் ஹாப் டேட்டாவைப் பரப்புகிறது அங்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் டேட்டாவின் என்டு டு என்டு விநியோகத்தை கொண்டுவருவதற்கான முழுமையான முடிவை இது உறுதி செய்கிறது டேட்டா லிங்க் லேயரில் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் செயல்படுத்தப்படுகிறது என்று கூறுவது இந்த ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாடுகள் செயல்படுத்தப்படுவது போலாகும் எனவே இதை இடைநிலை ரௌட்டர்கள் R1 R2 மற்றும் R3 என நினைத்தால் இதுதான் ஆதாரம் மற்றும் இது இறுதி இலக்கு எனவே டேட்டா லிங்க் லேயரில் இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம்கள் S மற்றும் R R1 க்கு இடையில் R1 மற்றும் R2 க்கு இடையில் R2 மற்றும் R3 க்கு இடையில் மற்றும் R3 மற்றும் D க்கு இடையில் ஃபுலோ கட்டுப்பாட்டு மெக்கெனிசம் வைத்திருப்பதை இது உறுதி செய்கிறது இப்போது ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் உள்ளன ஹாப் பை ஹாப் ஃப்ளோ கண்ட்ரோல் அல்காரிதம் மூலம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் இன்னும் இருக்க வேண்டுமா இப்போது S முதல் R1 வரையிலான இந்த லிங்க் 10 mbps R1 முதல் R2 வரையிலான லிங்க் 5 mbps R2 முதல் R3 வரையிலான லிங்க்கள்3 mbps மற்றும் R3 இலிருந்து இந்த D க்கான லிங்க் 1 mbps ஆகும் இப்போது இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் டேட்டா லிங்க் லேயரில் ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாடு செயல்படுத்தும் போதெல்லாம் பின்னர் S முதல் R1 வரை S 10 mbps விகிதத்தில் டேட்டாவை அனுப்ப முடியும் என்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இது 10 mbps விகிதத்தில் டேட்டாவை அனுப்புகிறது ஆனால் 10 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவை R2 க்கு அனுப்ப முடியாது என்பதை R1 கண்டறிந்துள்ளது இருப்பினும் இது 10 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவைப் பெறுகிறது ஆனால் அதற்கு 5 mbps பரிமாற்றம் தேவைப்படுகிறது இதேபோல் R2 5 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவை அனுப்ப முடியாது என்பதைக் கண்டுபிடிக்கும் மாறாக 3 mbps இல் டேட்டாவை அனுப்ப வேண்டும் இறுதியாக R3 முதல் D வரை டேட்டாவை 1 mbps என்ற விகிதத்தில் மட்டுமே அனுப்ப முடியும் இப்போது S முழுதும் தெரியாது என்றால் இந்த முழு என்டு டு என்டு பாதையின் பயனுள்ள விகிதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே இந்த முழு என்டு டு என்டு பாதையின் இந்த பயனுள்ள வீதம் 1 mbps க்கு சமமாக இருக்கும் இப்போது S இந்த தகவலைப் பெறாவிட்டால் S டேட்டாவை 10 mbps என்ற விகிதத்தில் தள்ள முயற்சிக்கும் மேலும் R1 டேட்டாவை R2 க்கு வழங்க முடியாதென்றால் என்ன நடக்கும் எனவே அந்த வழியில் R1 க்கு வரும் கூடுதல் டேட்டா R1 டேட்டாவை 10 mbps என்ற விகிதத்தில் பெறுகிறது ஆனால் இது 5 mbps என்ற விகிதத்தில் மட்டுமே டேட்டாவை வழங்க முடியும் எனவே இதன் விளைவாக இந்த கூடுதல் டேட்டா பெறுகிறது இது R1 இல் கிடைக்கும் பஃபர் இடத்தை நிரப்புகிறது இறுதியில் என்ன நடக்கும் இறுதியில் பஃபர் ஓவர்ஃபுலோ காரணமாக பஃபரிலிருந்து டேட்டா இழப்பை அனுபவிப்போம் எனவே ஒரு பெரிய அளவு டேட்டா இழப்பு ஏற்படும் ஏனெனில் சோர்ஸ் 10 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவை கடத்துகிறது ஆனால் ரிசீவர் மறுமுனையில் 1 mbps விகிதத்தில் மட்டுமே டேட்டாவைப் பெற முடியும் இதன் விளைவாக இந்த 9 mbps டேட்டா வெவ்வேறு இடைநிலை ரௌட்டர்களில் வெவ்வேறு லேயர்களின் மீது குவிந்துவிடும் சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த இடைநிலை பஃபரிலிருந்து டேட்டாவின் ஒரு துளியை அது அனுபவிக்கும் எனவே எங்களால் செயல்படுத்த முடியவில்லை இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமை ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டு மூலம் டேட்டா லிங்க் லேயரில் மட்டுமே செயல்படுத்தினால் போதாது அதை டிரான்ஸ்போர்ட் லேயரில் செயல்படுத்த வேண்டும் இப்போது வேறு வழியைப் பார்ப்போம் என்டு டு என்டு ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் போல இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் டேட்டா லிங்க் லேயரில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது தேவை இப்போது டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்டு டு என்டு டேட்டா விநியோகம் அல்லது என்டு டு என்டு ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமை உறுதிபடுத்தினால் என்ன நடக்கும் எனவே உங்கள் சோர்ஸ்சுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ரௌட்டர் உங்களிடம் உள்ளது உங்களிடம் இந்த இடைநிலை நெட்வொர்க் உள்ளது பின்னர் மற்றொரு ரௌட்டர் உங்கள் இலக்கில் உள்ளது இந்த இரண்டு இறுதி ஹோஸ்ட்களிடையே ஃபுலோ கட்டுப்பாட்டை மட்டுமே நீங்கள் உறுதிசெய்கிறீர்கள் மேலும் 1 mbps விகிதத்தில் டேட்டாவை அனுப்புகிறீர்கள் என்பதற்கான முந்தைய உதாரணத்தைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது நீங்கள் இங்கே பிணையத்தில் இரண்டு இடைநிலை ரௌட்டர்களைப் பற்றி நினைக்கிறீர்கள் இப்போது இந்த ரௌட்டர் பல உள்வரும் போர்ட்களைக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு சாலை நெட்வொர்க்கைப் போன்றது நீங்கள் பல பகுதிகளிலிருந்து டேட்டாவைப் பெறுகிறீர்கள் எனவே நீங்கள் இந்த இணைப்பிலிருந்து டேட்டாவைப் பெறுகிறீர்கள் மற்றும் பல எனவே எந்த இணைப்பானது 1 mbps என்ற விகிதத்தில் டேட்டாவைத் தள்ளுகிறது என்பது நிகழலாம் ஆனால் இந்த தனிப்பட்ட லிங்க்கள் டேட்டாவை 2 mbps என்ற விகிதத்தில் தள்ளக்கூடும் மேலும் இந்த லிங்க் 5 mbps வீதத்தில் டேட்டாவைத் தள்ளுவதாகக் கூறலாம் ஆனால் இந்த அவுட்கோயிங் லிங்க்க்கு வேகம் 3 mbps அவ்வாறான நிலையில் இந்த பல உள்வரும் லிங்க் ஒரு இடைநிலை ரௌட்டரில் ஒன்றிணைக்கப்படுவதால் ரௌட்டர் வைத்திருக்கும் மொத்த வெளியேறும் திறனிலிருந்து வெளியேறும் பல உள்வரும் லிங்க்களில் இருந்து உள்வரும் மொத்த உள்வரும் விகிதமாக இருக்கலாம் இந்த என்டு டு என்டு ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் காரணமாக இது இந்த வகையான சூழ்நிலையிலும் மோசமாக செயல்படக்கூடும் எனவேஅதனால்தான் ஒரு கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பதைக் கட்டுப்படுத்த நெட்வொர்க்கில் ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டு மெக்கெனிசம் உங்களுக்கு தேவை ஆனால் இங்கே இந்த ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் நெட்வொர்க்கில் எவ்வாறு பயன்படும் எனவே உங்கள் பணி என்னவாக இருக்கும் உங்கள் பணி ஒவ்வொரு தனிநபர் ஹாப்பிலும் உள்வரும் வீதத்தைக் குறைப்பதாகும் அதாவது இடைநிலை ரௌட்டர்களுக்கு அனுபவம் குறைந்த நெரிசல் அதாவது குறைந்த நெரிசல் ஏற்படும் எனவே நீங்கள் கணினியின் செயல்திறனை திறம்பட மேம்படுத்துகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டை செயல்படுத்திய பின்னரும் கூட டேட்டா இழப்பை முழுமையாக நீக்குவது என்ற முழுமையான ரிலையபிலிட்டியை உறுதிப்படுத்த முடியாது ஏனென்றால் நீங்கள் பல ஹாப்ஸ் மற்றும் ஒவ்வொன்றிலிருந்தும் டேட்டாவைப் பெறுகிறீர்கள் அங்கு ஒரு வகையான மதிப்பீடு நடந்து கொண்டிருக்கிறது அங்கு ஒரு சிறந்த விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை ஒருவர் உறுதிசெய்கிறார் ஒருவர் டேட்டாவை மறு முனையில் அனுப்புவதை உறுதிசெய்கிறார் இதுவே மதிப்பீட்டிற்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவே அமைப்புகள் ஒன்றிணைவதற்கு முன் கணிசமான அளவு டேட்டா இழப்பு ஏற்பட வாய்ப்பு எப்போதும் உள்ளது எனவே ஹாப் பை ஹாப் ஃபுலோ கட்டுப்பாட்டு மெக்கெனிசமால் டேட்டா இழப்பை நீங்கள் முற்றிலுமாக அகற்ற முடியாது ஆனால் நிச்சயமாக நீங்கள் செயல்திறனை மேம்படுத்த முடியும் ஃபுலோக் கட்டுப்பாட்டு மெக்கெனிசத்தை எரர் கட்டுப்பாடு என்று நாம் கூறுவோம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் இந்த எரர் கட்டுப்பாட்டு அல்காரிதம்கள் அவசியம் அதேசமயம் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் எரர்க் கட்டுப்பாட்டு மெக்கெனிசம் மற்றும் டேட்டா லிங்க் லேயர் ஆகியவை உங்கள் நெறிமுறையின் செயல்திறனை மேம்படுத்துகின்றன இப்போது வெவ்வேறு வகையான ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம்களைப் பார்ப்போம் அதற்குச் செல்வதற்கு முன் நெட்வொர்க்கில் நெறிமுறைகளை முடிவுக்குக் கொண்டுவருவதற்கு இந்த வித்தியாசமான முடிவு ஏன் தேவைப்படுகிறது என்று பார்ப்போம் எனவே அதற்காக நீங்கள் அனைவரும் சால்ட்ஸர் ரீட் மற்றும் கிளார்க் ஆகியோரால் வெளியிடப்பட்ட இந்த குறிப்பிட்ட காகிதத்தினை படிக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் எனவே இது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இன் ஒரு அடிப்படை ஆய்வறிக்கையாகும் ஏற்கனவே ஹாப் பை ஹாப் நெறிமுறை இருக்கும்போது இணையத்தில் என்டு டு என்டு நெறிமுறைகள் ஏன் தேவைப்படுகிறது எனவே இணையத்தில் இந்த வகையான என்டு டு என்டு நெறிமுறைகளை செயல்படுத்த டிசிபிஐபிTCPIP பொரோட்டோகால் ஸ்டாக்கில் நீங்கள் பின்பற்றப்பட்ட கொள்கைகளைப் பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெற இந்த குறிப்பிட்ட காகிதத்தினைப் படிக்குமாறு உங்கள் அனைவருக்கும் நான் பரிந்துரைக்கிறேன் இப்போது இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமைப் பார்ப்போம் எனவே நம்மிடம் உள்ள எளிய ஃபுலோக் கட்டுப்பாட்டு அல்காரிதம் இதை ஸ்டாப் அண்டு வெயிட் கட்டுப்பாட்டு அல்காரிதம் என்கிறோம் எனவே எரர் இல்லாத சேனலில் ஸ்டாப் அண்டு வெயிட் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம் பின்வருமாறு செயல்படுகிறது நெறிமுறை மிகவும் எளிதானது நீங்கள் ஒரு ஃபிரேமை அனுப்புகிறீர்கள் அல்லது ஒரு பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் அதன் ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் எனவே ரிசீவர் இந்த ஃபிரேமைப் பெற்றவுடன் அது ஒரு ஒப்புதலை திருப்பி அனுப்புகிறது மற்றும் சென்டர் அடுத்த ஃபிரேமை அல்லது அடுத்த பாக்கெட்டை அனுப்புவதற்கு முன்பு ஒப்புதலுக்காகக் காத்திருக்கிறார் எனவே நீங்கள் இந்த ஒப்புதலைப் பெற்றவுடன் அடுத்த ஃபிரேமை மட்டுமே அனுப்புகிறீர்கள் எனவே அந்த வழியில் ஒவ்வொரு ஃபிரேமிற்கும் அதனுடன் தொடர்புடைய ஒப்புதல் உள்ளது மேலும் நீங்கள் ஒப்புதலைப் பெறும்போது மட்டுமே அடுத்த ஃபிரேமை அனுப்புகிறீர்கள் இப்போது இது எரர் இல்லாத சேனலாக இருந்தால் இறுதியில் ரிசிவர் ஃபிரேமைப் பெறுவார் அது உங்களுக்கு ஒப்புதலை திருப்பி அனுப்ப முடியும் மேலும் சென்டர் இறுதியில் ஒப்புதலைப் பெறுவார் ஏனெனில் இது எரர் இல்லாத சேனல் மற்றும் அங்கே எந்த இழப்பும் இல்லை எனவே நீங்கள் ஒப்புதலைப் பெற்றவுடன் ரிசீவர் இந்த குறிப்பிட்ட ஃபிரேமைப் பெற்றுள்ளார் என்பது உறுதி எனவே அடுத்த ஃபிரேமை அனுப்புகிறீர்கள் எனவே இந்த ஸ்டாப் அண்டு வெயிட் நெறிமுறையின் பரந்த யோசனை இதுதான் எனவே பரிமாற்றத்தை அனுப்பிய பின் நீங்கள் நிறுத்துங்கள் அடுத்த ஃபிரேமை அனுப்பத் தொடங்குங்கள் பின்னர் ஒரு ஃபிரேமை அனுப்பிய பிறகு ஒப்புதலுக்காக காத்திருங்கள் நீங்கள் காத்திருப்பைப் பெற்றுள்ளீர்கள் பின்னர் அடுத்த ஃபிரேமை அனுப்புகிறீர்கள் இப்போது சத்தமில்லாத சேனலில் இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதம்மைப் பார்ப்போம் அதே ஸ்டாப் அண்டு வெயிட் புரோட்டோகால் எனவே ஒவ்வொரு ஃபிரேமையும் அதனுடன் தொடர்புடைய ஒப்புதலையும் தனித்தனியாக அடையாளம் காண சீக்வென்ஸ் நம்பரின் கருத்தை இங்கே பயன்படுத்துகிறோம் எனவே ஒவ்வொரு ஃபிரேமும் ஒரு சீக்வென்ஸ் நம்பருடன் தொடர்புடையது எனவே இந்த எடுத்துக்காட்டைப் பார்த்தால் இந்த ஃபிரேம் 0 ஒரு சீக்வென்ஸ் நம்பருடன் தொடர்புடையது எனவே இந்த 0 இந்த ஃபிரேமின் சீக்வென்ஸ் நம்பர் பின்னர் நாங்கள் ஒரு ஒப்புதலைப் பெறுகிறோம் எனவே இந்த ஒப்புதல் மெக்கெனிசமானது ஒப்புதல் 1 ஐ அனுப்புகிறது இது ஒப்புதல் 1 ஐ அனுப்புகிறது அதாவது B சரியாக ஃபிரேம் 0ஐ பெற்றுள்ளது பின்னர் அது ஃபிரேம் 1 ஐ எதிர்பார்க்கிறது எனவே நீங்கள் ஃப்ரேம் 1 ஐ அனுப்புகிறீர்கள் B ஃப்ரேம் 1 ஐ பெற்றவுடன் அது ஒப்புதல் 0 ஐ அனுப்புகிறது அதாவது B ஃப்ரேம் 1 ஐ பெற்றுள்ளது அது ஒப்புதலுக்காகக் காத்திருக்கிறது எனவே சத்தமில்லாத சேனலில் முதல் கொள்கையாதெனில் அதனுடன் தொடர்புடைய சீக்வென்ஸ் நம்பரை பயன்படுத்தி ஒவ்வொரு ஃபிரேமையும் பிரிக்க வேண்டும் சேனலில் உள்ள ஒவ்வொரு ஃபிரேமையும் தனித்துவமாக அடையாளம் காணவும் இப்போது இது சத்தமில்லாத சேனல் என்பதால் இந்த ஃபிரேம் நெட்வொர்க்கிலிருந்து இழக்கப்படுவதால் ஒரு ஃப்ரேம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே ஒரு ஃப்ரேம் இழப்பு இருந்தால் நாங்கள் எந்த ஒப்புதலையும் திருப்பி அனுப்ப மாட்டோம் எனவே காலாவதியான மதிப்புக்கு நீங்கள் காத்திருக்கிறீர்கள் எனவே ஒரு காலாவதியான மதிப்பிற்காக A காத்திருக்கும் இந்த நேரம் முடிந்தவுடன் A ஃபிரேமுடன் திரும்பும் இப்போது இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னவென்றால் ஸ்டாப் அண்டு வெயிட் இன் சீக்வென்ஸ் நம்பரின் அதிகபட்ச அளவு என்னவாக இருக்கும் எனவே ஸ்டாப் அண்டு வெயிட் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபிரேம் மட்டுமே நெட்வொர்க்கில் நிலுவையில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே பிரேம் 0 ஐ அனுப்பும் போதெல்லாம் அந்த ஃபிரேமிலிருந்து ஒப்புதலைப் பெறாவிட்டால் நீங்கள் அடுத்த ஃபிரேமை அனுப்ப மாட்டீர்கள் எனவே அதனால்தான் 2 பிட் சீக்வென்ஸ் நம்பர் போதுமானதாக இருக்கும் இந்த காரணத்தினால் வரைபடத்திலிருந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு ஃபிரேமும் ஒரு சீக்வென்ஸ் நம்பருடன் தொடர்புடையது மற்றும் சீக்வென்ஸ் நம்பர்கள் 0 மற்றும் 1கள் எனவே 0 மற்றும் 1ஐ மீண்டும் மீண்டும் அனுப்புங்கள் அதாவது நீங்கள் பிரேம் 0ஐ அனுப்பும் போதெல்லாம் எதிர்பார்த்த பிரேம் 1 உடன் இந்த ஒப்புதலைப் பெறாவிட்டால் நீங்கள் பிரேம் 1ஐ அனுப்ப மாட்டீர்கள் எனவே இந்த ஒப்புதல் எந்த சட்டத்திற்கு ஒத்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதன் மூலம் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருக்க முடியும் நீங்கள் ஒப்புதல் 1 பெறுகிறீர்கள் என்றால் அதாவது நீங்கள் சரியாக ஃபிரேம் 0 ஐப் பெற்றுள்ளீர்கள் மேலும் ஃபிரேம் 1 இலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆகவே இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமுக்கு 2 பிட் சீக்வென்ஸ் நம்பரினை ஸ்டாப் அண்டு வெயிட்ற்கு பயன்படுத்துகிறோம் இந்த வகையான அல்காரிதமை நாங்கள் பயன்படுத்துகிறோம் சத்தம் சேனலின் போது சீக்வென்ஸ் நம்பர் மற்றும் ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமைப் பயன்படுத்துதல் மற்றும் இந்த ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமை சத்தமில்லாத சேனலில் பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் கணினியில் ரிலையபிலிட்டியை உறுதிசெய்கிறோம் என்பதை நீங்கள் காணலாம் எனவே ரிசீவர் அனைத்து பிரேம்களையும் சரியாகப் பெறுகிறார் என்பதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம் எனவே ஒரு காலக்கெடு ஏற்பட்டால் நீங்கள் அந்த ஃபிரேமை மீண்டும் அனுப்புகிறீர்கள் எனவே இந்த பிரேம் 0 இறுதியில் ரிசீவர் B மூலம் பெறுகிறது எனவே அந்த வகையில் நீங்கள் கணினியில் ரிலையபிலிட்டியையும் இந்த ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபிலிட்டி அல்காரிதமையும் ஒன்றாக உறுதி செய்கிறீர்கள் இதை நாங்கள் ஒரு தானியங்கி மீண்டும் கோரிக்கை அல்லது எஆர்கியு அல்காரிதம்கள் என்று அழைக்கிறோம் எனவே இப்போது இந்த எஆர்கியு அல்காரிதம்களின் விவரங்கள் வெவ்வேறு பதிப்புகள் அல்லது எஆர்கியு அல்காரிதம்களின் வெவ்வேறு மாறுபாடு ஆகியவற்றைப் பார்க்கிறோம் சரி எனவே இது ஒரு வகையான சென்டரின் ஸ்டாப் அண்டு வெயிட் எஆர்கியு அல்காரிதமை ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடத்தின் வடிவத்தில் காத்திருக்கவும் எனவே இங்கே விஷயம் என்னவென்றால் ஆரம்ப நிலையை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் எனவே ஆரம்ப நிலை நீங்கள் மேலே இருந்து அழைப்பு 0க்கு காத்திருப்பதைப் பற்றி பேசுகிறது அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் பிரேம் 0 க்காக காத்திருக்கிறீர்கள் எனவே அது இருக்கும் நிகழ்வு அனுப்புநரின் பக்கத்தில் உள்ளது இப்போது இந்த விஷயங்கள் நடந்தவுடன் அனுப்பும் ரிலையபில் டேட்டா விநியோகம் அப்ளிகேஷன் லேயரிலிருந்து வந்தது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் பக்கத்தில் இந்தத் டேட்டாவை அனுப்ப ரிலையபில் டேட்டா விநியோகத்திற்கு நீங்கள் அழைப்பு விடுக்கிறீர்கள் இப்போது ரிலையபில் டேட்டா விநியோகத்தை எவ்வாறு உறுதி செய்கிறது நீங்கள் இந்த rdt ஐ தொடர்புடைய udt அழைப்பிற்கு வரைபடமாக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முன்பு நினைவில் வைத்திருந்தால் நெட்வொர்க் லேயரில் அழைப்புகள் இந்த udt அழைப்புகள் போன்ற அன்ரிலையபில் அழைப்புகள் என்பதை கண்டோம் எனவே அதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் டேட்டாவை வழங்கும் இந்த பாக்கெட்டுடன் ஒரு சீக்வென்ஸ் நம்பரையும் சில செக்சம்மை சரிபார்க்கிறீர்கள் டேட்டாவின் எரர் இலவச பரிமாற்றத்தை உறுதிப்படுத்துவதை பின்னர் விவாதிப்போம் நீங்கள் அன்ரிலையபில் சேனலில் டேட்டாவை அனுப்புகிறீர்கள் மற்றும் டைமரைத் தொடங்குகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒப்புதல் 0 க்காகக் காத்திருக்கும்போதெல்லாம் நீங்கள் பாக்கெட் 0ஐ அனுப்பிய நிலைக்குச் செல்கிறீர்கள் எனவே அதற்கான ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் எனவே இங்கே நீங்கள் ஒரு பாக்கெட்டைப் பெற்றவுடன் பாக்கெட் சிதைந்துவிட்டது என்பதைக் கண்டறிந்தால் அந்த விஷயத்தில் நீங்கள் அதே வளையத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறீர்கள் நேரம் முடிந்தால் மீண்டும் நீங்கள் பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் இந்த udt அனுப்பும் மெக்கெனிசம் மூலம் பாக்கெட்டை மீண்டும் அனு ப்புகிறீர்கள் நீங்கள் பாக்கெட்டை மீண்டும் அனுப்பவும் டைமரை மீண்டும் தொடங்கவும் நீங்கள் ஒப்புதலைப் பெற்றவுடன் நீங்கள் இந்த நிலைக்குச் செல்லுங்கள் அழைப்பு ஒன்றுக்காக காத்திருங்கள் ஏனெனில் நீங்கள் அந்த ஒப்புதலைப் பெற்றிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அடுத்த ஃபிரேமை பிரேம் 1 என்று அனுப்ப விரும்புகிறீர்கள் எனவே அந்த விஷயத்தில் மேல் லேயரில் இருந்து பாக்கெட் பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் அந்த பாக்கெட்டைப் பெற்றதும் அந்த பாக்கெட் ஒரு சிதைந்த பாக்கெட் அல்ல இது ஒப்புதல் 0 சட்டத்திற்கு ஒத்திருக்கிறது எனவே இந்த நிலைக்குச் சென்றது இந்த நிலைக்கு வந்தவுடன் மேல் லேயரிலிருந்து பாக்கெட்டைப் பெறுவதற்கு காத்திருக்கிறீர்கள் எனவே மேல் லேயரில் இருந்து பாக்கெட்டைப் பெற்றவுடன் இந்த ஃபிரேம் 0 உடன் டேட்டாவைக் கொண்டு இந்த அனுப்பும் அழைப்பை செய்கிறீர்கள் அதே வரிசை செயல்முறை இந்த சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் சேர்க்கிறீர்கள் சீக்வென்ஸ் நம்பர் 1 டேட்டா மற்றும் அதனுடன் தொடர்புடைய செக்சம் ஆகியவற்றுடன் அன்ரிலையபில் சேனல் வழியாக பாக்கெட்டை அனுப்பவும் அதனுடன் தொடர்புடைய ஒப்புதலுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அதே செயல்முறை மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது நீங்கள் டேட்டாவைப் பெறுகிறீர்கள் மற்றும் பாக்கெட் சிதைந்துவிட்டால் நீங்கள் இந்த வளையத்தில் இருக்கிறீர்கள் நேரம் முடிந்தால் நீங்கள் மீண்டும் பாக்கெட்டை கடத்தி டைமரை மீண்டும் தொடங்கவும் பின்னர் நீங்கள் ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் அதாவது நீங்கள் ஒரு சிதைந்த பாக்கெட்டைப் பெறுகிறீர்கள் மேலும் ஒப்புதல் 1 சட்டத்திற்கு ஒத்திருக்கிறது பின்னர் நீங்கள் டைமரை நிறுத்திவிட்டு இந்த ஃபிரேம் 0க்காக காத்திருங்கள் ஆகவே இந்த பிரேம்களை ஒன்றன்பின் ஒன்றாக ஃபிரேம் 0 மற்றும் ஃப்ரேம் 1 இன் பின் ஒன்றாக அனுப்புகிறீர்கள் மேலும் இந்த ஸ்டேட் டிரான்சிசன் வரைபடத்தின் வழியாக நகர்ந்து பாக்கெட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பலாம் மேலும் கணினியில் ரிலையபிலிட்டியுடன் சரியான ஃபுலோக் கட்டுப்பாட்டை உறுதிசெய்க ஆகவே ஸ்டாப் அண்டு வெயிட் வகை ஃபுலோ கட்டுப்பாடு அல்லது எஆர்கியு அல்காரிதமுடன் தொடர்புடைய சிக்கல்களைப் பார்ப்போம் ஸ்டாப் அண்டு வெயிட் எஆர்கியு இல் முதலில் ஒவ்வொரு பாக்கெட்டும் முந்தைய பாக்கெட்டின் ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும் எனவே முந்தைய பாக்கெட்டுக்கான ஒப்புதலைப் பெறும் வரை அடுத்த பாக்கெட்டை நீங்கள் அனுப்ப முடியாது இப்போது இருதரப்பு இணைப்புகளைப் பற்றி நீங்கள் நினைத்தால் இருதரப்பு இணைப்பிற்காக நீங்கள் இரண்டு ஸ்டாப் அண்டு வெயிட் நிகழ்வுகளைப் பயன்படுத்தலாம் ஸ்டாப் அண்டு வெயிட்டின் ஒரு நிகழ்வு A இலிருந்து B க்கு டேட்டாவை மாற்றுவதை உறுதி செய்யும் மேலும் ஸ்டாப் அண்டு வெயிட்டின் நிகழ்வுகள் B இலிருந்து A க்கு டேட்டாவை மாற்றுவதை உறுதி செய்யும் ஆனால் இது மீண்டும் ஒரு குறிப்பிடத்தக்க நெட்வொர்க் வளங்களை வீணடிக்கும் மேலும் இரு தரப்பினரும் ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலைத் தீர்க்க ஒரு சாத்தியமான தீர்வு என்னவென்றால் நீங்கள் இரு திசைகளிலிருந்தும் டேட்டாவை மற்றும் ஒப்புதலைப் பெறலாம் ஆனால் நீங்கள் இரு திசைகளுக்கும் பிக்கிபேக்கிங் டேட்டா மற்றும் ஒப்புதலுடன் இருந்தாலும் இங்கே பிக்கிபேக்கிங் என்பது நீங்கள் ஒரு டேட்டா ஃபிரேமை அனுப்பும் போதெல்லாம் டேட்டா ஃபிரேமுடன் சேர்த்து ஒப்புதலையும் சேர்க்கிறீர்கள் எனவே இந்தத் டேட்டா இது வரிசை ஒன்றுக்குச் செல்கிறது என்றும் டேட்டாவைக் கொண்ட வரிசை ஒன்றோடு B முதல் A வரை வரும் முந்தைய ஒப்புதலை அனுப்புகிறது எனவே A B என்று கூறுங்கள் B முதல் A வரை நீங்கள் ஒரு டேட்டா பாக்கெட்டை அனுப்புகிறீர்கள் B முதல் A வரை நீங்கள் ஒரு டேட்டா பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் A க்கு முன்பு ஒரு பாக்கெட்டை B க்கு அனுப்பியதாகக் கூறுங்கள் டேட்டா பாக்கெட்டை A க்கு நீங்கள் அனுப்பும் போதெல்லாம் ஒப்புதலுடன் அனுப்புகிறீர்கள் ஆகவே ஒப்பிடும்போது இந்த பிக்கிபேக்கிங் அல்காரிதம் மிகவும் திறமையானது இந்த இரண்டு ஸ்டாப் அண்டு வெயிட் நிகழ்வுகள் இன்னும் இது ஒரு பெரிய அளவிலான வளத்தை வீணடிக்கிறது ஏனென்றால் எல்லா பாக்கெட்டுகளுக்கும் நீங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டும் எனவே நீங்கள் நெட்வொர்க்கில் உள்ள பாக்கெட்டுகளை இணையாக அனுப்ப முடியாது எனவே இந்த சிக்கலை தீர்க்க சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் என நாம் அழைக்கும் ஒரு வகை ஃபுலோ கட்டுப்பாட்டு அல்காரிதமைப் பயன்படுத்துகிறோம் எனவே சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் ஒரு குழாய் வரி நெறிமுறையாகும் அங்கு பல ஒப்புதல்கள் அல்லது பல பாக்கெட்டுகளை முழுவதுமாக அனுப்பலாம் எனவே நீங்கள் பல பிரேம்களை அனுப்பலாம் மற்றும் அனைத்து பிரேம்களும் குழாய் பதிக்கப்பட்ட வழியில் செல்லலாம் எனவே இந்த சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் பரந்த யோசனை போன்றது நீங்கள் ஸ்டாப் அண்டு வெயிட் நெறிமுறையைப் பார்த்தால் நீங்கள் ஒரு டேட்டா பாக்கெட்டை மட்டுமே அனுப்புகிறீர்கள் எனவே ஒரு டேட்டா பாக்கெட் மட்டுமே நெட்வொர்க்கில் நிலுவையில் இருக்கும் எனவே இந்த ரிசீவரால் இந்த டேட்டா பாக்கெட் பெறப்பட்டதும் இந்த பெறுநர்கள் ஏசிகே ஐ திருப்பி அனுப்புகிறார்கள் நீங்கள் அனுப்பியவரிடம் அந்த ஏசிகே ஐப் பெற்றவுடன் நீங்கள் மட்டுமே அடுத்த டேட்டா பாக்கெட்டை அனுப்ப முடியும் எனது பைப்லைன் நெறிமுறை அல்லது சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் விஷயத்தில் ஒரு தொடர்ச்சியான பாக்கெட்டுகளை அனுப்ப முடியும் அதற்கு இணையாக ஒப்புதலின் வரிசையைப் பெறலாம் எனவே இந்த வழியில் நாங்கள் இந்த பைப்லைன் கருத்தை நெட்வொர்க்கில் பயன்படுத்த முடியும் அங்கு நீங்கள் அனைத்தையும் ஒன்றாக பாக்கெட்டுடன் அனுப்ப முடியும் அதற்கு இணையாக நீங்கள் ஒப்புதலின் வரிசையைப் பெறலாம் எனவே அந்த வகையில் நீங்கள் நெட்வொர்க் வளத்தை மிகவும் திறமையாக பயன்படுத்த முடியும் ஏனெனில் இப்போதெல்லாம் சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் இந்த குறிப்பிட்ட அணுகுமுறையுடன் நெட்வொர்க்கில் இவ்வளவு திறன் இருந்தால் அதிக எண்ணிக்கையிலான பாக்கெட்டுகள் நெட்வொர்க்கு தள்ளப்படுவதை உறுதி செய்வீர்கள் அதற்கு இணையாக நாங்கள் ஒப்புதலைப் பெற முடியும் அதன்படி உங்கள் பரிமாற்ற வீதத்தை நீங்கள் சரிசெய்ய முடியும் இதன் மூலம் நீங்கள் மறுமுனையில் பாக்கெட்டுகளை சரியாகப் பெற முடியும் எனவே சிலைடிங் விண்டோ பொரோட்டோகாலின் பரந்த யோசனை இது அடுத்த வகுப்பில் இந்த சிலைடிங் விண்டோ பொரோட்டோகால் விவரங்களை பார்ப்போம் எனவே வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி